வணக்கம் மற்றும் மீண்டும் வருக இப்போது இதற்கான திருப்பம் என்னவென்று பார்ப்போம் காபூலிவாலாவும் மினியும் சந்திக்கும் போது அங்கு எந்தவிதமான வார்த்தைகளும் பரிமாறப்படுவதில்லை எனவே 'காபூலிவாலா மினியைப் பார்த்து குழப்பமடைந்தார் எனவேஅவர்களின் பழைய நல்ல இயல்பான நகைச்சுவையும் செயல்படவில்லை கடைசியில் ஒரு புன்னகையுடன் அவர் கேட்டார் "பெண்ணே நீங்கள் புகுந்த வீட்டிற்குப் போகிறீர்களா " அந்த அரவணைப்பும் நட்பும் நட்பும் இல்லாத நிலையில் காபூலிவாலாவால் அந்த கேள்வியைக் கேட்க முடிகிறது அந்த வயது பழைய கேள்வி ஒரு கேள்வி அந்தச் சிறுமியின் மகிழ்ச்சியைத் தூண்டும் நீங்கள் புகுந்த வீட்டிற்குப் போகிறீர்களா புகுந்த வீடு என்பது சரியாக என்னவென்று அவளுக்கு முன்பு புரியவில்லை இப்போது திருமணமான பெண் வளர்ந்த பெண் தனது திருமணத்திற்குப் பிறகு அவள் எங்கு செல்லப் போகிறாள் என்பது தெளிவாகத் தெரிகிறது ஆகவே மாமியார் என்றால் என்ன அர்த்தம் என்பதை மினி இப்போது புரிந்து கொண்டார் எனவே கடந்த காலத்தில் அவள் செய்த விதத்திற்கு அவளால் பதிலளிக்க முடியவில்லை ஆகவே கடந்த காலங்களில் அவர் சட்டங்களைப் பற்றிய குறிப்பைப் பார்த்து சிரிப்பார் ஏனென்றால் காபூலிவாலாவும் அவர் தனது சட்டங்களைத் துடைக்கப் போவதாகக் கூறினார் எனவே இப்போது சிரிப்பு இல்லை வெட்கம் மட்டுமே ரஹாமத்திலிருந்து கேள்வி கேட்டதற்கு பதிலாக அவள் முகம் வெட்கத்தில் ஊதா நிறமாக மாறியது எனவே இங்கே சங்கடம் இருக்கிறது சிரிப்பு இல்லை அவள் திடீரென்று திரும்பிச் சென்றாள் எனவே திடீர் இடைவெளி உள்ளது உரையாடலில் மட்டுமல்ல ரஹாமத்துக்கும் மினிக்கும் இடையில் உறவில் திடீர் முறிவு ஏற்பட்டுள்ளது 'இது அவர்களின் முதல் சந்திப்பின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தது என் இதயத்தில் ஒரு வலியை உணர்ந்தேன் ' எனவே இங்குள்ள 'என் தந்தையை குறிக்கிறது எனவே அவர் மிகவும் மகிழ்ச்சியற்றவர் இந்தச் சிறுவயது நண்பர்களால் கடந்த காலத்தின் அரவணைப்பை கடந்தகால உறவை மீண்டும் கைப்பற்ற முடியவில்லை என்பதைப் பார்க்க அவருக்குள் ஒரு வலி இருக்கிறது குஷ்வந்த் சிங் தனது சிறுகதைக் கோட்பாட்டில் ஒரு கதை முடிந்தவரை அருமையாக இருக்க முடியும் என்று கூறினார் இப்போது இந்த கதை உண்மையில் அது மிகவும் யதார்த்தமானதது தான் மிகவும் அற்புதம் எனவே இந்த யதார்த்தவாதம் எங்கிருந்து வருகிறது விமர்சகர்கள் கூறுகையில் '19 ஆம் நூற்றாண்டில் ஆப்கானிஸ்தான் தொழிலதிபர் அல்லது காபூலிவாலாக்கள் வங்காளத்தில் அழைக்கப்பட்டதால் அவர்கள் ஹிங் அல்லது உலர்ந்த பழங்களை விற்க வந்தார்கள் அல்லது பணம் கொடுத்தவர்கள் காலனித்துவ இந்தியாவின் தலைநகரான கல்கத்தா ஒரு பிரபலமான இடமாக இருந்தது 'எனவே தாகூர் இந்தக் கலாச்சாரத் தொடர்பைப் பயன்படுத்துகிறார் கல்கத்தாவிலிருந்து வந்தது இந்த கலாச்சாரத் தொடர்பு எனவே அவர் இந்த நிலப்பரப்பைப் பயன்படுத்துகிறார் மேலும் அந்தக் கலாச்சார அம்சத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை இங்கே ஒரு கதையை நெசவு செய்கிறார் எனவே 'ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் ' என்று அவர் எழுதுகிறார் தாகூர் எழுதுகிறார் ' ரஹாமத் தனது குடும்பத்தைப் பார்க்க சொந்த நாட்டுக்குச் செல்வார் இந்தக் காலத்தில் பயணத்திற்கு முன் அவரது வாடிக்கையாளர்களிடம் நிலுவைகள் சேகரிக்கும் போது வழக்கத்திற்கு மாறாக மும்முரமாக இருந்தார் எனவே அவர் மட்டும் அல்ல காபூலிவாலா ஒரு உலர் பழங்களின் விற்பனையாளர் அவர் பணம் கடனாக கொடுத்திருந்தார் சில நேரங்களில் அவர் தனது பொருட்களையும் கடனில் விற்றார் அவர் பின்னர் தனது பயணத்திற்குச் செல்வதற்கு முன்பும் பின்னர் பணத்தை சேகரித்தார் எனவே இது சிறுகதையில் நம்மிடம் உள்ள மிக யதார்த்தமான பின்னணியாகும் ஆகவே நான் சொன்னது போல 'காபூலிவாலா'வில் நாம் காணும் அல்லது படிக்கும் சமூக கலாச்சாரத் துணிவில் உண்மையின் மகத்தான வளையம் உள்ளது இப்போது அதன் யதார்த்தமான பகுதியைக் கண்டோம் இப்போது இருக்க வேண்டிய செய்தியைப் பார்ப்போம் அது கதையில் உள்ளது மற்றும் வாசகர்களுக்கும் வழங்கப்படுகிறது காபூலிவாலா ஒரு உலர் பழ விற்பனையாளர் என்பதை இப்போது நாம் அறிவோம் மேலும் அவர் பணம் கொடுப்பவர் என்பதையும் நாங்கள் அறிவோம் எனவே இந்த இரண்டு உண்மைகளும் கதையில் தாகூரால் நன்கு நிறுவப்பட்டுள்ளன ஆனால் கதையின் முடிவில் சரியாக வெளிவந்திருப்பது இந்தத் தகவல் ரஹமத் இந்த பணம் கடன் வழங்குபவர் இந்த உலர் பழ விற்பனையாளர் ஒரு மோசமான தந்தையும் கூட இளம் குழந்தையை காணவில்லை ஒரு பெண் குழந்தை ரஹாமத்துக்கு இந்த உணர்ச்சிபூர்வமான வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் குறிப்பிடத்தக்கது மற்றும் கதையின் முடிவில் தெரிந்து கொள்வது அதிர்ச்சியளிக்கிறது ஏனென்றால் மினியின் தந்தையையும் அவரது உறவையும் ஒரு வீட்டளவு அமைப்பாக மட்டுமே நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதை அந்தக் கதை நிலைநிறுத்த முயற்சிக்கிறது திடீரென்று அதன் முடிவில் தங்கள் மகள்களை தவறவிட்ட வீட்டிற்குத் தந்தையர்களுக்கு ஒரு சாளரம் இருக்கிறது எனவே என்ன ஸ்டிங் கதையில் திருப்பம் என்ன கதையில் உள்ள ஸ்டிங் மற்றும் திருப்பம் என் விளக்கத்தில் தந்தை மகள் பிணைப்பு அல்லது உறவின் முறிவு எனவே மினியுடன் தனது தந்தையுடனான உறவு முறிந்துவிட்டது அதே போல் ரஹமத்தின் அவரது வாடகை மகள் மினியுடனான உறவும் முறிந்துவிட்டது இதன் பொருள் என்னவென்றால் ரஹமத்தின் உண்மையான மகள் கல்கத்தாவில் தொலைவில் உள்ள தனது தந்தையையும் மறந்திருக்கலாம் பல ஆண்டுகளாகக் கல்கத்தா சிறையில் இருந்தவர் பல ஆண்டுகள் ஆனதால் கல்கத்தாவையும் மற்றும் அவள் தந்தையையும் மறந்திருக்கலாம் எனவே மனித உறவுகளின் இந்த முறிவு குறிப்பாக தந்தை மகள் பிணைப்பு முறிவு என்பது எனது விளக்கத்தில் கதையின் முக்கிய அக்கறை ஸ்லைடில் இருக்கும் இந்த அறிக்கை "அவள் தந்தையின் ஸ்டுடியோவில் காணப்படுவது அரிது ஒரு வகையில் அவருடனா என்பது முழு கதையிலும் மிகவும் சுவாரஸ்யமான கூற்று மினி தனது தந்தையின் படிப்பு அல்லது ஸ்டுடியோ அல்லது எழுதும் இடத்திலிருந்து உடல் ரீதியாக இல்லாதிருப்பது தனக்கும் தனது தந்தையுக்கும் இடையில் அவர் உருவாக்கிய உணர்ச்சி ரீதியான தூரத்தின் அறிகுறியாகும் எனவே இந்தத் தந்தை மிகத் தெளிவாகக் கூறுகிறார் நான் அவருடனான எல்லா நட்பையும் கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன் இந்த இடைவெளி மினி உலகத்திலிருந்து காபூலிவாலா வெளியேறிய பிறகு வரும் ஒன்று அதுவும் நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே நான் சொன்னது போல் காபூலிவாலாவின் புறப்பாடு மினி வளர்ந்து வருவதோடு ஒத்துப்போகிறது மேலும் இது வளர்ந்து வருவதால் அவள் எல்லா ஆண் நண்பர்களையும் தனது வயதிற்குட்பட்ட பெண் நண்பர்களுடன் மாற்றுவதைக் குறிக்கிறது எனவே அவர் தந்தையை மாற்றியுள்ளார் அதற்கு முன்னர் காபூலிவாலாவை மாற்றியுள்ளார் மேலும் குடும்பத்தில் குதிரைகளை கவனித்துக்கொள்ளும் மாப்பி மணமகனை அவர் மாற்றியுள்ளார் எனவே அவள் படிப்படியாக தன் வாழ்க்கையிலிருந்து தன் உலகத்திலிருந்து எல்லா ஆண் பங்கையும் மாற்றியமைத்து தன் வாழ்க்கையில் பெண்களின் அருகாமையும் சேர்க்கையும் நோக்கி இடம்பெயரத் தொடங்குகிறாள் இப்போது காபூலிவாலா திரும்பும்போது ஒரு குறிப்பிடத்தக்க வருவாயை நான் அழைக்கிறேன் ஏனென்றால் அவர் எலும்பு முறிவுகளை நினைவூட்டுகிறார் அல்லது வலுப்படுத்துகிறார் குறிப்பாக அவரது மகள் மினியை நோக்கி தந்தையின் உணர்ச்சிப் பாதைகளில் உள்ள முறிவுகள் எனவே அவரது இருப்பு உண்மையான மகள்கள் மற்றும் வாடகை மகள்கள் இருவரும் தங்கள் பிதாக்களுக்குச் சொந்தமானவர்கள் அல்ல என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது அவர்கள் வளர்ந்தவுடன் அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் தங்கள் தந்தையின் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் காபூலிவாலாவின் வருகையும் மினியுடன் அவர் கொண்டிருந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகளும் இது வலுப்படுத்துகின்றன ஆகவே தந்தையின் சொந்த மகளோடு முறித்துக் கொள்வதையும் இது பிரதிபலிக்கிறது மேலும் இது கதையின் இறுதிக் கட்டத்தை நோக்கி நிறைய உணர்ச்சி தீவிரத்தை உருவாக்குகிறது கதையில் தாகூரால் பயன்படுத்தப்பட்ட முதல் நபரின் பார்வையைப் பற்றி இப்போது பேச விரும்புகிறேன் எனவே முதல் நபரின் பார்வை என்ன எனவே இது ஒரு அகநிலை கதை இது யாரோ ஒருவரின் கதை சதித்திட்டத்தில் பங்கேற்பாளர் அல்லது ஒரு முக்கியப் பங்கேற்பாளர் அல்ல இது கதையில் ஒரு கதாபாத்திரத்தின் அகநிலை விவரிப்பு பொதுவாக ஆனால் எப்போதும் இல்லை ஒரு முக்கியப் பங்கேற்பாளர் நான் சொன்னது போல் இப்போது குறிப்பிட்டேன் கதை சொல்லி தன்னை 'நான்' என்று குறிப்பிடுகிறார் மேலும் நிகழ்வுகள் நிகழும்போது நினைவகத்திலிருந்து அல்லது செவிமடுப்பிலிருந்து இவை மற்றும் பிற கதாபாத்திரங்கள் குறித்துத் தீர்ப்புகளை வழங்குகிறார் ஆகவே கதை சொல்பவர் தனது உலக அனுபவங்கள் அல்லது நடந்ததைப் பற்றிய அவரது அறிவின் அடிப்படையில் தகவல்களைத் தருகிறார் எனவே முதல் நபரின் பார்வையில் இருந்து நாம் பெறும் அனைத்து மதிப்பீடுகளும் அகநிலை எனவே வாசகர்கள் அந்தக் கதாபாத்திரத்தின் பார்வையில் கதை நிகழ்வுகளை அனுபவிக்கின்றனர் எனவே இது கதையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே எங்களிடம் மிகவும் புறநிலை முன்னோக்கு இல்லை ஆனால் கதையின் மிகவும் அகநிலை முன்னோக்கு மற்றும் கதையில் நடக்கும் விஷயங்கள் மற்றும் முதல் நபரின் பார்வையால் செய்யப்பட்ட கதாபாத்திரப் பகுப்பாய்வு கூட மிகவும் அகநிலை மற்றும் நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகவே முதல் நபரின் பார்வையில் நிகழ்வுகளை அவர்கள் பாத்திரத்தைப் போலவே விளக்குவார்கள் அல்லது அவர்களுடன் ஒத்துப்போகிறார்கள் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை அப்பாவியாக சுய ஏமாற்றும் அல்லது வெறுமனே விரும்பத்தகாததைக் கண்டுபிடிக்க அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் ஒரு வாசகர் கூட முதல் நபரின் பார்வையை அப்பாவியாக சுய ஏமாற்றும் அல்லது வெறுமனே விரும்பத்தகாததாகக் கண்டறிய சுதந்திரமாக இருக்கிறார் எனவே இது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே முதல் நபரின் கதையின் முன்னோக்குகளை நாம் வாங்கத் தேவையில்லை முதல் நபரின் பார்வையில் நாம் உடன்படலாம் அல்லது உடன்பட முடியாது எனவே இந்தக் கதை மினியின் தந்தை கதை அவர் தனது தனிப்பட்ட பார்வையில் இருந்து கதையைச் சொல்கிறார் அவர் ஒரு பிரபு மற்றும் இந்த உலகத்தைப் பற்றி நிறைய அனுபவம் இல்லாத ஒரு எழுத்தாளர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அவர் தனது மகள் மினியைப் பற்றி நன்கு புரிந்து கொண்டார் அவர் என் 5 வயது மகள் மினி அரட்டையாடிப்பவர் மிகவும் பேசுபவர் மற்றும் நாள் முழுவதும் பேச விரும்புகிறார் பிறந்து ஒரு வருடம் ஆன மொழிக்கான திறமையைப் பெற்றுள்ளாள் அதன் பின்னர் அவள் ஒரு விழித்திருக்கும் தருணத்தையும் வீணாக்கவில்லை அமைதியாக இருக்கும் வாழ்க்கை எனவே அவர் தனது மிகச் சிறிய மகளைப் பற்றிய ஒரு நல்ல புரிதலைக் கொண்டிருக்கிறார் அவள் மிகவும் ஆடம்பரமானவள் அவள் மிகவும் கொடூரமானவள் அவன் அவளை அப்படி விரும்புகிறான் அது அவனது விளக்கத்திலிருந்து தெளிவாகத் தெரிகிறது காபூலிவாலாவுடனான மினியின் உறவைப் பற்றி அவர் தனது சொந்த முன்னோக்கைக் கொண்டிருக்கிறார் அவர் கூறுகிறார் மினி வீட்டை விட்டு வெளியேறி அவளுடைய நண்பரை காபூலிவாலா ஓ காபூலிவாலா என்றழைத்து அவர்களின் பழக்கமான பழக்கவழக்கங்கள் மற்றும் அப்பாவி சிரிப்பை நினைவு கூர்ந்ததை நான் கண்டேன் என் இதயம் மகிழ்ச்சியை நிரப்பும் ஆகவே மினிக்கும் காபூலிவாலாவிற்கும் இடையிலான பிணைப்பை அவர் அறிந்தவுடன் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் அவரும் அதிலிருந்து மகிழ்ச்சியடைகிறார் காபூலிவாலாவுக்கும் சிறுமிக்கும் இடையில் உள்ள இந்தப் பார்வையும் வாசகரை அனுதாபப்படுத்தவோ அல்லது உறவை ஏற்றுக்கொள்ளவோ செய்கிறது எனவே அவர் வாசகர்கள் மீது அந்த விளைவைக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த உறவை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அந்த உறவை நிறைய அனுதாபத்துடன் பார்ப்பதற்கோ ஒரு விதத்தில் வாசகரை அவர் குறிக்கிறார் அல்லது தட்டுகிறார் காபூலிவாலா பற்றிய தனது ஆரம்ப புரிதலும் அவருக்கு உள்ளது பின்னர் அவர் அதை மாற்றுகிறார் எனவே ஆரம்பத்தில் அவர் அவரை தோள்பட்டைக்கு மேல் ஒரு சாக்குடன் தொல்லை என்று அழைக்கிறார் சில சமயங்களில் அவர் வீட்டிற்கு வரும்போது இந்த ஆப்கானியரைப் பார்க்கிறார் இந்த மகத்தான உருவம் தனது மகளின் அருகில் அமர்ந்திருக்கிறது சில சமயங்களில் அவர் அந்த உருவத்தால் சற்று பயப்படுவதன் மூலம் அந்த அளவு மற்றும் இருள் ஆனால் பின்னர் அவர்கள் வீட்டில் அரட்டை அடிக்கும் நண்பர்கள் என்பதை அவர் புரிந்துகொள்கிறார் எனவே மீண்டும் நான் குறிப்பிட்டது போல் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத் தருகிறது பின்னர் காபூலிவாலா கதை உலகத்தை விட்டு வெளியேறியதும் கதைச் சொற்பொழிவு திடீரென மாறுகிறது இது விவரிப்புப் பார்வையில் மாற்றத்தைப் பரிந்துரைக்கும் பத்தி மற்றும் இதைப் படிக்க அனுமதிக்கிறேன் 'மேலும் மினியின் சீரற்ற இதயம் நடந்து கொண்ட விதம் அவளுடைய தந்தையிடம் கூட சங்கடமாக இருந்தது அவள் தன் நண்பனை எளிதில் மறந்து நாபி சைஸில் ஒரு புதியதைக் கண்டுபிடித்தாள் அவள் தந்தையின் ஸ்டுடியோவில் காணப்படுவது அரிது ஆகவே கதையின் இந்த இரண்டு கூற்றுகளும் கதை சொற்பொழிவு முதல் நபர் விவரிப்புக் கண்ணோட்டம் அல்ல என்ற பொருளைக் கவரும் வகையில் உள்ளது உண்மையில் எங்களிடம் மூன்றாவது நபரின் பார்வை இருக்கிறது மேலும் அந்தக் கண்ணோட்டம் மினியை மிகவும் விமர்சிக்கிறது ஏனெனில் அவர் தோற்றதாகத் தெரிகிறது காபூலிவாலாவிடம் நீண்ட காலமாக அவளுடைய நண்பராக இருந்த அந்த விசுவாசம் அந்த மாற்றீடு மிக மிக வேதனையளிக்கிறது ஏனென்றால் அவள் தன் தந்தையிடமும் அதே விஷயங்களைச் செய்ய முனைகிறாள் பின்னர் எனவே நான் குறிப்பிட்டுள்ளபடி மூன்றாம் நபரின் பார்வையில் கண்ணோட்டம் மாறுகிறது இது குழந்தை பருவ உறவுகளின் சிக்கலான தன்மையைக் குறிக்கிறது குழந்தைகள் மிக விரைவாக மறந்துவிடுகிறார்கள் நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்தக் கண்ணோட்டம் மினியின் நடத்தையை மிகவும் விமர்சிக்கிறது ஏனெனில் அது மட்டுமல்ல காபூலிவாலா மீதான அவரது அணுகுமுறையை விமர்சித்த இது தனது சொந்தத் தந்தை மினியின் தந்தை மீதான அவரது அணுகுமுறையையும் விமர்சிக்கிறது எனவே மினியின் உறவுகளில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து சற்று கடுமையான புரிதல் உள்ளது இந்த விவரிப்பின் உட்கருத்து என்னவென்றால் அது ஒரு வகையான குறிப்புகளைக் குறிக்கிறது அல்லது அங்குள்ள உறவுகளில் காணக்கூடிய பிளவுகளை வெளிப்படுத்துகிறது மேலும் தந்தை பழைய நண்பர் காபூலிவாலாவுடன் ஒரு ஒற்றுமையை உருவாக்க முயற்சிப்பதை நாம் காணலாம் எனவே மினியின் உணர்ச்சிப் பாதை தொடர்பாக அவர்கள் இதே போன்ற நிலைகளை வகிப்பதாகத் தெரிகிறது இரண்டும் மறந்துவிட்டன இரண்டும் ஏதோவொரு வகையில் மற்ற நபர்களால் மாற்றப்படுகின்றன குறிப்பாக அவளுடைய ஒத்த வயது பெண்கள் மினியைப் பற்றிய தந்தையின் முன்னோக்கை நாங்கள் கண்டிருக்கிறோம் காபூலிவாலாவைப் பற்றிய தந்தையின் முன்னோக்கை நாங்கள் கண்டிருக்கிறோம் அவர் ஆரம்பத்தில் எரிச்சலுடன் பார்க்கிறார் பின்னர் அவரை ஒரு நண்பராக ஏற்றுக் கொள்ள வருகிறார் இப்போது அவரது மனைவி குறித்த தந்தையின் முன்னோக்கைப் பார்ப்போம் அவரது மனைவி ஒரு ஒழுக்கமானவராகத் தெரிகிறார் அவர் மினி மீதான அணுகுமுறையிலும் கணவர் மீதான அவரது அணுகுமுறையிலும் உலகை எப்படிப் பார்க்கிறார் என்பதிலும் சமூகத்தின் தற்போதைய கட்டமைப்புகளைச் செயல்படுத்துகிறார் உண்மையில் அவள் தனது வீட்டிற்குள் பாலினம் மற்றும் வர்க்க உறவுகளை வலுப்படுத்துகிறாள் எனவே அதை நிரூபிக்க இங்கே ஒரு உதாரணம் உள்ளது எனவே இதுதான் நான் இங்கு ஆர்வமாக உள்ள மேற்கோள் "பெரும்பாலும் அவளுடைய அம்மா அவளை அமைதியாக இருக்குமாறு சறுக்குகிறார்" மற்றும் தந்தை கூறுகிறார் "நான் ஒருபோதும் அதை செய்ய முடியாது அந்த பெண்ணை ஊமையாகப் பார்த்து அமைதியாக இருக்கிறேன் ஒரு கணம் கூட எனக்கு மிகவும் வித்தியாசமான மற்றும் அசாதாரணமானது என்று தோன்றுகிறது எனவே தந்தை பெண் குழந்தையை அமைதியாகப் பார்க்க விரும்பவில்லை அதே நேரத்தில் இடைவிடாமல் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று தாய் விரும்புகிறார் ஆகவே தாயைப் பற்றிய தந்தையின் மதிப்பீட்டால் இங்கு ஒரு நல்ல வேறுபாடு உள்ளது தந்தை தனது சிறு குழந்தையின் உள்ளுணர்வு அணுகுமுறையைப் பாராட்டுகிறார் அதே நேரத்தில் தாய் அதை அடக்குகிறார் குழந்தையின் அமைதியானது தந்தையை தொந்தரவு செய்வது போல் தெரிகிறது அது தாய்க்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே எங்களுக்கு இரண்டு மாறுபட்ட ஆளுமைகளும் ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதில் அவர்களின் அணுகுமுறையும் உள்ளன தாய் நான் சொன்னது போல் காபூலிவாலா கொடுத்த நாணயத்தின் மீது மினியைத் துடைக்கிறார் அங்கு தந்தை தனது மகளை ஒரு நடைக்கு அழைத்துச் சென்று காப்பாற்றுகிறார் ஆகவே காபூலிவாலா நாணயத்தை மினிக்குத் திருப்பித் தரும்போது பெற்றோர் இருவரும் எப்படி நடந்துகொள்கிறார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமானது அந்த தாய் அதிருப்தி அடைகிறார் அதேசமயம் தந்தை அதைப் பற்றிக் கூறுகிறார் இப்போது மினியின் தாயின் கணவரின் உருவப்படம் இங்கே உள்ளது எனவே அவர் கூறுகிறார் "மினியின் தாய் இயல்பாகவே ஒரு பயமுறுத்தும் நபர் மிகவும் ஒதுக்கப்பட்டவர் மிகவும் பயப்படுகிறார் தெருவில் இருந்து ஒரு சிறிய சத்தம் கேட்கும் போதெல்லாம் உலகின் அனைத்து குடிகாரர்களும் எங்கள் வீட்டை நோக்கி விரைந்து வருவதாக அவள் நினைக்கிறாள் " டிப்லர்கள் குடிப்பவர்கள் இந்த உலகில் பல ஆண்டுகளாக வாழ்ந்தபின் பல இல்லை என்றாலும் உலகம் எல்லா வகையான கொடூரங்கள் திருடர்கள் கொள்ளையர்கள் குடிகாரர்கள் பாம்புகள் புலிகள் மலேரியா கரப்பான் பூச்சிகள் நிறைந்திருக்கிறது என்ற பயத்தை அவளால் இன்னும் குறைக்க முடியவில்லை மற்றும் ஐரோப்பிய வீரர்கள் எனவே தாய் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தல்களைக் காண்கிறாள் தன்னைச் சுற்றிலும் அவள் கவனிக்கும் சில அச்சுறுத்தல்கள் இவை ஐரோப்பிய வீரர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் ஏனென்றால் பிரிட்டிஷ் பேரரசு இந்திய துணைக் கண்டத்தை ஆளுகிறது என்ற சமூக கலாச்சார வரலாற்று சூழலை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இவை வேறு சில கொடூரங்கள் திருடர்கள் மற்றும் கொள்ளையர்கள் மற்றும் குடிகாரர்கள் அவள் மீண்டும் காபூலிவாலாவைப் பற்றியும் மிகவும் பயப்படுகிறாள் எனவே இந்த எழுத்து விவரம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தின் ஒரு பெண்ணின் ஒரே மாதிரியை உறுதிப்படுத்துகிறது மினியின் தாயார் நான் சொன்னது போல் காபூலிவாலாவைப் பற்றி மிகவும் சந்தேகமாக இருந்தார் காபூலில் இருந்து வந்த இந்த அந்நியரிடம் அவள் ஒருபோதும் சூடாக மாட்டாள் இருப்பினும் அவர் ஒரு சிறிய கதாபாத்திரம் மினியின் தாய் ஒரு சிறிய பாத்திரம் பேசினார் கேட்கவில்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தந்தையின் கண்ணோட்டத்தில் நாங்கள் எப்போதும் அவளைப் பற்றிய அறிக்கைகளைப் பெறுகிறோம் ஆனால் அவளுடைய ஆசைகள் அவளுடைய லட்சியங்கள் மற்றும் அவளுடைய குழந்தைக்கான கவலைகள் பற்றி அவள் பேசுவதை நாம் உண்மையில் கேட்கவில்லை இப்போது மினியின் தாய்க்கு ஒரு சுவாரஸ்யமான துணை வசனமும் எங்களிடம் உள்ளது மினியின் தாயார் அவரது பெற்றதாய் அல்ல என்பதற்கான ஒரு ஆலோசனையும் உள்ளது மேலும் இந்த அறிகுறி சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்தச் சிறுமி தன் தந்தையிடம் "அப்பா உங்களுக்கு யார் அம்மா " என்று கேட்கும்போது கதையின் ஆரம்பம் அவர் அதைப் பற்றி பிரதிபலிக்கிறார் அவர் அதை உச்சரிக்கவில்லை அவர் பிரதிபலிக்கிறார் அவர் மினியின் மைத்துனர் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அவர் அதை தனக்குத்தானே நினைக்கிறார் அவர் அதை மகளுக்கு வார்த்தைகளில் தெரிவிக்கவில்லை அவர் தலைப்பை மாற்றுகிறார் பெண் அறையை விட்டு வெளியேறுகிறாள் எனவே இது மினியின் தாயின் கதாபாத்திரத்தைப் பற்றி மிகவும் குறிக்கிறது சிறுமியைப் பற்றிய அவளுடைய அணுகுமுறை இந்த காரணிகளாலும் இருக்கலாம் இவை சில விஷயங்களை நாம் மனதில் வைத்து ஊகிக்க வேண்டும் இன்று இது தான் அடுத்த அமர்வில் உங்களைப் பார்ப்பேன்